மெதேட் ஆப் மொமெண்ட்ஸின் கணித சூத்திரத்துடன் நாம் தொடங்கியபோது இதுவரை நாம் கண்டது என்னவென்றால் நாங்கள் எடுத்த முதல் எடுத்துக்காட்டு சர்பேஸ் இன்டெகிரெல் பாரமுலேஷனாகும் 2 வது எடுத்துக்காட்டு ரிலேடெட் காம்ப்ளிமெண்டரி மெதேடாக இருக்கப் போகிறது இது வால்யும் இன்டெகிரெல் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே 1 தேவைப்படும்போது விளக்குகிறேன் மற்றொன்று தேவைப்படும்போது சரி எனவே நாம் ஏற்கனவே அறிந்தவற்றைச் சுருக்கமாகக் கூறுவதன் மூலம் ஆரம்பிக்கலாம் நாம் ஏற்கனவே என்னவற்றை தீர்த்தோம் எனவே நம்மிடம் இருப்பது எனக்கு பிடித்த வரைபடத்தை மீண்டும் ஒரு முறை வரையப் போகிறேன் இது எங்கள் V1 இது எங்கள் V2 மற்றும் கரண்ட் சோர்ஸ் current source J இருக்கிறதுஅதுதான் நம்முடைய சிக்கல் நான் இதை முடிவிலி என்றும் மற்றும் இதை சோர்ஸ் S என்றும் அழைத்தேன் எனவே இந்த 2 ரீஜியனுக்கும் நாம் என்ன வகையான சமன்பாட்டை எழுதினோம் வேவ் சமன்பாடு சரி எனவே நான் எல்லாவற்றையும் எளிமைப்படுத்திய பிறகு ஏதேனும் ஒரு ரீஜியனில் என்னிடம் இருந்தது கரண்ட் சோர்ஸ் எங்கே தோன்றியது கரண்ட் சோர்ஸ் J இங்கே இருந்தது இந்த சமன்பாடுகளில் கரண்ட் சோர்சானது ஒரு தோற்றத்தைக் எங்கே கண்டறிந்தது இந்த டெர்ம்களில் எவையெல்லாம் கரண்ட் சோர்ஸை கொண்டுள்ளது மாணவர் f f சரி அதனால் f jωμJ சரி எனவே நாங்கள் அதை f க்குள் உறிஞ்சினோம் எனவே இந்த சமன்பாட்டை பலமுறை பார்த்திருக்கிறோம் இது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் சமன்பாடு போன்றது என்று கூறலாம் மற்றும் பின்னர் இதை இவாறு தேர்ப்பது என்று கூறினோம் இதைத் தீர்க்க ஒரு புதிய செயல்பாட்டைக் கண்டுபிடித்தோம் என்று சொன்னோம் அதை கிரீன்ஸ் செயல்பாடு என்று அழைத்தோம் எனவே நான் சொன்னேன் எனவே இந்த கிரீன்ஸ் green's செயல்பாட்டை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தால் இந்த சிக்கலை என்னால் தீர்க்க முடியும் என்று சொன்னேன் அதுவே இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் யோசனையாகும் ஆனால் இந்த இரண்டு சமன்பாடுகளிலும் தேவைப்படும் ஒரு விஷயத்தைக் கவனியுங்கள் இடதுபுறத்தில் நான் வைத்திருக்கும் ஆபரேட்டர் இரண்டு சமன்பாடுகளுக்கும் ஒன்றுதான் மற்றும் ஆபரேட்டர் ∇2 k2 போன்றது ஆபரேட்டர் ஒரே மாதிரியாக இருக்கும்போது என்னால் கிரீன்ஸ் green'sசெயல்பாட்டை பயன்படுத்த முடியும் இப்போது இந்த கிரீன்ஸ் green's செயல்பாட்டை தீர்க்க நாங்கள் சென்றபோது படிகளைச் சுருக்கமாக என்ன செய்தோம் நாங்கள் அதை முதலில் 2 டி போலார் கோஆர்டினேட்களாக மாற்றினோம் நான் போலார் கோஆர்டினேட்களில் லாப்லேஸை எழுதினேன் மேலும் இயற்கணித கையாளுதலுக்குப் பிறகு நான் எதை முடித்தேன் நான் வேறுபட்ட சமன்பாட்டில் முடித்தேன் சரி எனவே அந்த வேறுபாடு சமன்பாடு நன்கு அறியப்பட்ட வேறுபட்ட சமன்பாட்டைப் போல இருந்தது பெசலின் வேறுபட்ட சமன்பாடு சரியானது எனவேநான் அதை தீர்க்க சென்ற பொது x2y′′ xy′ x2 − α2y 0 ஐ பெற்றேன் இதை தான் பெசல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் என்று அழைத்தேன் அது சரிதான் இதுவரை மிகவும் நல்லது மற்றும் எங்கள் விஷயத்தில் மாறியது α என்ன மாணவர் 0 α 0 அதனால்தான் எங்கள் தீர்வுகள் H0 மற்றும் H0 இருந்தன எனவே இதுவரை இது ஒரு திருத்தம் மட்டுமே இப்போது இந்த சமன்பாடுகளை சமன்பாடு 3 மற்றும் சமன்பாடு 2 என அழைப்போம் சமன்பாடு 3 இல் k டேர்ம் எதுவும் இல்லை சரி இங்கே x y மற்றும் α மட்டுமே 0 ஆகும் ஆனால் நமது அசல் சமன்பாடு 2 க்கு ஒரு k இருந்தது எனவே நாங்கள் இன்னும் ஒரு கையாளுதலைச் செய்ய வேண்டியிருந்தது அதுதான் மாணவர் x kr எனவே எனக்கு மாற்றீடு இருந்தது அது x kr சரி x அதில் உறிஞ்சப்படுகிறது இங்கே ஒரு மறைமுகமாக இருப்பது k என்ற ஒரு கான்ஸ்டன்ட் ஆகும் எனவே அதனால்தான் நான் மாற்றீட்டை எளிதில் செய்ய முடியும் இது மாறிகளின் மிக எளிய மாற்றமாகும் எனவே இங்கே நாம் மிகவும் வெளிப்படையாக இல்லாமல் என்ன செய்தோம் என்பது k என்பது ஒரு கான்ஸ்டன்ட் ஆகும் எனவே k இன் பிஸிக்கல் அர்த்தம் என்ன என்று நான் உங்களிடம் கேட்டால் எனவே இங்கே k இன் சில மதிப்பு உள்ளது அதை k1 என்று அழைத்தோம்மேலும் சில k வின் மதிப்பை k2 என்று நான் அழைத்தேன் வேலை செய்வதற்கான இந்த அணுகுமுறைக்கு k பற்றி என்ன உண்மை இருக்க வேண்டும் பெசலைப் பெறுவதற்கு நாங்கள் அதைப் பார்த்தோம் இதிலிருந்து தீர்வு என்பது ஒரு நிலையானதாக இருக்க வேண்டும் எனவே k1 ஐ ஒரு வெற்றிடம் என்று சொல்வோம் k2 எந்தவொரு பொருளாக இருந்தாலும் ஆனால் மறைமுகமாக இருப்பதால் நான் வேலை செய்வதற்கான தீர்வு மூலோபாயம் என்று சொல்வோம் ஏனென்றால் k என்பது நிலையானதாக இருக்க வேண்டும் இது நாம் செய்தவற்றில் இந்த ரீஜியனில் k2 நிலையானது எனவே அது என்ன வகையான பொருள் ஹோமோஜினோஸ் ஆப்ஜெக்ட் சரியானது எனவே இப்போதே நிஜ வாழ்க்கை பொருள்கள் எப்போதும் ஹோமோஜினோசாக இருக்கும் உங்களுக்குத் தெரிந்த சிலரின் RCS ஸைக் கணக்கிடுவது இங்கே சரியாகத் தெரியவில்லை இது சில விமானம் இங்கே சில காக்பிட் உள்ளது எனவே உங்களிடம் ஒரு கண்ணாடி இங்கே மற்றும் ஒரு உலோகம் இங்கே இருக்கும் மேலும் உங்களுக்கு வெவேறு விதமான கூறுகளும் அங்கே இருக்கும் எனவே இந்த ரியலிஸ்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் அனைத்தும் பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கும் எனவே இந்த மேற்பரப்பு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை நான் இதுவரை கண்டறிந்த இந்த அணுகுமுறையை இந்த வகையான சிக்கலுக்குப் பயன்படுத்தலாமா நல்ல பதில் ஆம் இல்லை ஆம் நான் அதை சிறிய துணை பகுதிகளாக பிரிக்க முடிந்தால் அவை ஒவ்வொன்றும் கான்ஸ்டன்ட் k எனவே நான் நீண்ட காலம் சொல்ல முடியும் எனவே நான் அனைத்து உலோக பாகங்களையும் எடுத்து இது என்று சொல்லலாம் எனவே வால்யும் 1 மற்றும் 2 க்கு பதிலாக நான் வால்யும் 1 2 3 4 ஐ n வரை கொண்டிருக்கலாம் பிறகு என்னிடம் எனவே பல வேறுபட்ட மேற்பரப்பு ஒருங்கிணைப்புகள் ஒவ்வொன்றும் நான் எல்லை நிர்ணய நிலைமைகளைத் தீர்க்க வேண்டும் அது ஒரு அணுகுமுறையாகும் ஆனால் அது உடைந்து விடும் ஆனால் எடுத்துக்காட்டாக எனது பொருள் தொடர்ச்சியான மாறுபாடுகளைக் ரிபிராக்டிவ் இண்டெக்ஸ் பெர்மிட்டிவிட்டி ஐ கொண்டுள்ளது எனவே ஒரு பொருள் உண்மையிலேயே பன்முகத்தன்மை வாய்ந்ததாக இருப்பதால் இந்த அணுகுமுறை தோல்வியுற்றதைக் காணலாம் அதாவது இந்த மற்ற அணுகுமுறை தொகுதி ஒருங்கிணைப்பாகும் எனவே இந்த வார்த்தை குறிப்பிடுவது போல மேற்பரப்பு ஒருங்கிணைப்பு மேற்பரப்பு அளவைச் சுற்றியுள்ள சமன்பாடுகளை ஒருங்கிணைக்கிறது எனவே நன்மைகள் என்னால் பன்முகத்தன்மையைக் கொண்ட மிகவும் கடினமான பொருள்களை நான் மாதிரியாகக் கொள்ள முடியும் மேலும் குறைபாடுகள் அல்லது எதிர்மறைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மாணவர் மேலும் கணக்கீடு மேலும் கணக்கீடுகள் ஏனெனில் மாணவர் கிரீன்ஸ் green's செயல்பாட்டைப் பற்றி எப்போது பேசுவோம் நான் ஒரு மேற்பரப்பு பகுதியை எடுத்துக் கொள்ளும்போது கணக்கீட்டின் கணக்கீட்டு எண் கணக்கிட அதிக எண்ணிக்கையிலான கூறுகளைக் கொண்டிருக்கும் பின்னர் அதைச் சுற்றியுள்ள கோடு எனவே கணக்கீடு அதிகரிக்கப் போகிறது ஆனால் இதைத் தீர்க்க நான் செலுத்த வேண்டிய விலை இது எனவே கிரீன்ஸ்செயல்பாடு green's பற்றி என்ன மாணவர் சரி எனவே ஒரு கிரீன்ஸ் green's செயல்பாடு எங்களிடம் உள்ளது இங்கு மேற்பரப்பு ஒருங்கிணைந்த சூத்திரத்திற்காக இங்கு பயன்படுத்துவதால் நாங்கள் தீர்க்கும் 2D சிக்கல் இதுதான் என்று தொடர்ந்து கருதிக் கொண்டே இருக்கிறோம் எனவே நாங்கள் 3D க்கு செல்லவில்லை எனவே எங்கள் சிரமம் என்னவென்றால் மூடிய வடிவத்தில் கிரீன்ஸ் green's ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஊடகத்திற்கான செயல்பாடு என்பது எங்களுக்குத் தெரியாது அதைக் கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை என்று நான் சொல்லவில்லை ஒரு மூடிய படிவ தீர்வு இருக்காது ஒரு எண் தீர்வு இருக்கும் எனவே முடிந்தவரை அதைத் தவிர்க்கவும் ஏற்கனவே நமக்குத் தெரிந்ததைப் பயன்படுத்தவும் ஏற்கனவே அறிந்தவை ஒரே மாதிரியான கிரீன்ஸ் green's செயல்பாடாகவும் பயன்படுத்த விரும்புகிறோம் எனவே கேள்வி என்னவென்றால் நான் அதை எப்படியாவது பயன்படுத்தலாம் மற்றும் அதை சரியாகக் கணக்கிடுவதற்கான சில துல்லியமான வழியைப் பெற முடியும் எனவே நாங்கள் கிரீன்ஸ் green's செயல்பாட்டைப் பயன்படுத்துவோம் ஆனால் அதை எவ்வாறு பெறுவது என்பது கொஞ்சம் தந்திரமானது எனவே நாங்கள் அதைப் பெறுவோம் எனவே தற்போதைய பிரச்சினை எவ்வாறு வேறுபடுகிறதுநான் ஏற்கனவே கூறியது போல r உண்மையில் ஒரு V2 க்குள் இருக்கும் ஸ்பேஸின் செயல்பாடாகும் சரி எனவே V2 எனவே V2 க்குள் இது x y இன் செயல்பாடாக மாறுபடும் எனவே இப்போது நாம் எப்படி வரிசைப்படுத்துகிறோம் எங்கள் அணுகுமுறையை இங்கே தொடர்ந்து பயன்படுத்தலாமா எனவே ஏற்கனவே நமக்குத் தெரிந்ததைப் பயன்படுத்துவோம் எனவே நாம் ஏற்கனவே அறிந்திருப்பது வேவ் சமன்பாடு சரி எனவே எந்தவொரு பொருளும் இல்லாதபோது சொல்வோம் எனவே கரண்ட் சோர்ஸை இங்கே வைத்திருக்கிறேன் இங்கு எந்த பொருளும் இல்லை எனவே எனது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் சமன்பாடு என்னவாக இருக்கும் எனவே என்னிடம் ∇2Ei இருக்கும் ஏனெனில் பீல்டை சிதற வைக்க எதுவும் எதுவும் இல்லை எனவே டோடல் பீல்ட்டானது சோர்ஸால் உருவாக்கப்பட்ட இன்சிடென்ட் பீல்ட் மட்டும்தான் அடுத்ததாக நான் ∇2Ei k0 Ei jωμJz ஐ எழுதுவேன் இவை Ei ம் கூட r ன் செயல்பாடுதான் நான் அதை மீண்டும் இங்கே எழுதவில்லை எனவே பொருள் இல்லாத நிலையில் இதுதான் நமது சமன்பாடு இப்போது நான் பொருளைச் சேர்க்கும்போது இப்போது பார்ப்போம் இந்த வழக்கில் V2 வை சேர்ப்போம் எனவே இப்போது என்ன நடக்கிறது அதே ஆபரேட்டர் இதேபோல் இருக்கிறது என்று நான் கூறுவேன் எனவே ∇2E k0 2εrE jωμ Jz மீடியத்தின் பெர்மிட்டிவிட்டி k என்ற டெர்முக்குள் நுழைகிறது எனவே இது ஒரு வழியில் வரும் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியாக உருவாகிறது வலதுபுறத்தில் என்ன மாறுகிறது சரி இல்லை கரண்ட் சோர்ஸ் இன்னும் அப்படியே உள்ளது மாணவர் V2இல் அது 0 எனவே J கூட r இன் செயல்பாடுதான் எனவே V2 இல் கரண்ட் சோர்ஸ் 0 எனவே எப்போதெல்லாம் இதை மதிப்பீடு செய்யுமாறு கேட்கப்படுகிறீர்களோ எனவே r இன் மதிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் r என்பது V1 இல் உள்ளது என்று சொல்லலாம்பின்னர் என்ன நடக்கும் பின்னர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி 1 ஆக இருக்கும் இது வெற்றிடத்தின் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி 1 மற்றும் கரண்ட் சோர்ஸ் உள்ளது V2க்குள் r ஐ மதிப்பிடுகிறேன் என்ன நடக்கும் எனது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஒன்றிற்கு பதிலாக வேறு இருக்கும் மற்றும் கரண்ட் சோர்ஸ் 0 வாக இருக்கும் சரி எனவே இரண்டும் r இன் செயல்பாடுகள் இப்போது மிகவும் பொதுவான விஷயம் என்னவென்றால் இது ரீஜியன் 1 க்கு செல்லுபடியாகும் என்று நான் சிறப்பாக சொல்ல வேண்டியதில்லை இது ரீஜியன் க்கு செல்லுபடியாகும் அது ஒரு பொது சமன்பாடு எனவே பொதுவாக கரண்ட் சோர்ஸை எனக்குத் தெரியாது சில ஆண்டெனாவில் மின்னோட்டம் எப்படி பாய்கிறது என்பது போன்ற விவரங்களை பெற விரும்புகிறேன் எனவே கரண்ட் சோர்ஸைக் கழிக்க இந்த இரண்டு சமன்பாட்டையும் நான் என்ன செய்ய முடியும் எனவே நான் அதைச் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அதனால் ∇2E − Ei k0 2εrE − k0 2Ei 0 எனவே இது ஒரு சமன்பாடு இது அழகாக உள்ளது நாம் விரும்பும் எல்லாவற்றிற்கும் சம்பவம் புலம் உள்ளது இது பொருள் தகவலைக் கொண்டுள்ளது மற்றும் நான் கண்டுபிடித்து தீர்க்க வேண்டிய வெறியபிளை கொண்டுள்ளது அதற்கான எல்லாவற்றையும் கொண்டுள்ளது மேலும் இந்த கரண்ட் சோர்ஸை நீக்கிவிட்டேன் கரண்ட் சோர்சின் செல்வாக்கு எந்த சிக்கலில் உள்ள டேர்மில் உள்வாங்கப்பட்டுள்ளது கரண்ட் சோர்சின் செல்வாக்கு இன்சிடென்ட் பீல்டில் அதன் தோற்றத்தை உருவாக்கியுள்ளது எனவே கரண்ட் சோர்சாய் முற்றிலுமாக அகற்றிவிடவில்லை எனவே இது நம்மிடம் உள்ள சமன்பாடு இப்போது நம்மால் இந்த சமன்பாட்டை நாங்கள் ஏற்கனவே அறிந்தவற்றைப் பயன்படுத்தி இங்கே கிரீன்ஸ் green's செயல்பாடு என்ன என்பதைப் பயன்படுத்தலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எனவே இந்த கிரீன்ஸ் green's செயல்பாட்டை இங்கு பயன்படுத்த நான் என்ன வடிவத்தில் மற்றொரு சமன்பாட்டைக் கொண்டிருக்க வேண்டும் அதே வடிவத்தில் சரி இந்த சமன்பாட்டின் இடது புற தோற்றம் சமன்பாடு 3 போன்று உள்ளதா அதனால் E E1 சரி ஆனால் இரண்டாவது டேர்ம் என்ன ஆனது k0 2உடன் செல்கிறது அது இன்னும் சரியாக இல்லை எனவே இந்த சமன்பாட்டை என்னால் உடனடியாக பயன்படுத்த முடியாது சமன்பாடு 3 ஐ தீர்க்க சமன்பாடு 4 ஐ உடனடியாக பயன்படுத்த முடியாது ஆனால் அதை செய்ய இயலாது என்று தோன்றுகிறதா மாணவர் இல்லை இல்லை இது நான் சில எளிய கையாளுதல்களை மட்டுமே செய்ய வேண்டியிருக்கும்